இந்த விரிவுரையில் எஆர்ம் ARM மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller கள் பற்றி விவாதிக்க உள்ளோம் அவற்றின் ஆர்க்கிடெக்சர் architecture என்ன அவற்றின் குறிப்பிட்ட அம்சங்கள் என்ன அவை முந்தைய தலைமுறை மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller களிடமிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதைக் காணலாம் இந்த விரிவுரையின் தலைப்பு எஆர்ம் ARM மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller ரின் ஆர்க்கிடெக்சர் architecture என்பதாகும் இது விரிவுரையின் முதல் பகுதி இந்த விரிவுரையில் மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller களின் எஆர்ம் ARM தொடர் அவை எவ்வாறு பரிணாமம் ஆகின்றன மற்றும் சில முக்கியமான ஆர்க்கிடெக்சுரல் architectural அம்சங்கள் பற்றிய சில பொதுவான யோசனைகளை காணலாம் ஏஆர்ம் ARM ன் வரலாற்றைப் பார்ப்போம் இந்த ஏஆர்ம் ARM வகையில் மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller களாக உருவான ஆர்க்கிடெக்சுரல் architectural யோசனைகள் 1983 ஆம் ஆண்டிற்கு முன்பே உருவாக்கப்பட்டன ஏகார்ன் கம்ப்யூட்டர்ஸ் Acorn computers என்று அழைக்கப்படும் ஒரு கம்பெனி company இருந்தது இது போன்ற யோசனைகளை முதன்முதலாக உருவாக்க செய்தது இப்போது இந்த யோசனைகள் கொஞ்சம் வித்தியாசமாக உள்ளன ஏனெனில் அவை ரிஸ்க் RISC ஆர்க்கிடெக்சர் architecture கருத்துக்களை அடிப்படையாகக் கொண்டு ஆர்க்கிடெக்சர் architecture யோசனைகளை டெவெலப் develop செய்ய தொடங்கின அந்த நேரத்தில் மோஸ்டெக் Mostek என்ற கம்பெனி company யிடம் 6502 எனப்படும் மிகவும் பிரபலமான மைக்ரோபிராசஸர்ஸ் microprocessors இருந்தது அது மிகவும் பிரபலமான பிபிசி மைக்ரோ BBC micro என்ற மைக்ரோகம்ப்யூட்டர் microcomputer ல் பயன்படுத்தப்பட்டது இதன் முதல் முயற்சியாக அந்த ப்ராசசர் processor ஐ மிகவும் சக்திவாய்ந்த ப்ராசசர் processor மூலம் மாற்றுவதாகும் இது பிபிசி மைக்ரோ BBC micro வை வேகமாகவும் சக்திவாய்ந்ததாகவும் மாற்றும் இதன் விளைவாக முதல் வணிக ரீதியான ரிஸ்க் RISC செயல்படுத்தப்பட்டது அந்த நேரத்தில் இது எஆர்ம் ARM என்று அழைக்கப்படவில்லை ஆனால் அது எஆர்ம் ARM ஆர்க்கிடெக்சர் architecture ல் உருவானது இறுதியாக 1990 ல் ஒரு கம்பெனி company இதனை கண்டறிந்தது எஆர்ம் ARM என்ற பெயர் அட்வான்ஸ்ட் ரிஸ்க் மெஷின் Advanced RISC Machine என்பதின் அக்ரோனிம் acronym ஆகும் எனவே ரிஸ்க் RISC என்ற சொல் பெயரிலேயே எம்பெட்டட் embedded ஆகியுள்ளதை நீங்கள் காணலாம் எஆர்ம் ARM ஆர்க்கிடெக்சர் architecture அடிப்படையில் ரிஸ்க் RISC ஆர்க்கிடெக்சர் architecture கருத்துக்களை எடுத்துக்கொள்கிறது ஆரம்பத்தில் இந்த கம்பெனி company எஆர்ம் ARM கூட்டாக உருவாக்கப்பட்டது மற்றும் ஏகார்ன் Acron க்கு சொந்தமானதுடன் இனிஷியேட்டர் initiator ஆகவும் இருந்தது ஆப்பிள் Apple கம்பெனி company யும் கூடவே இருந்தது மேலும் விஎல்எஸ்ஐ VLSIஎன்ற மற்றொரு கம்பெனி company யும் இருந்தது இந்த மூன்று கம்பெனி company களும் ஒன்றிணைந்து எஆர்ம் ARM என்ற புதிய கம்பெனி company யை உருவாக்கின எஆர்ம் ARM பற்றிய மிகவும் சுவாரஸ்யமான விசயம் என்ன எஆர்ம் ARM பற்றி நாம் ஏன் குறிப்பிட்டு பேச வேண்டும் எம்பெட்டட் சிஸ்டம் embedded system த்தை கற்பிப்பதற்கான வாகனமாக எஆர்ம் ARM ஐ ஏன் பயன்படுத்த முயற்சிக்கிறோம் என்று இந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் கேட்கலாம் காரணம் பல பயன்பாடுகளில் எஆர்ம் ARM அதிகளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அவை எம்பெட்டட் சிஸ்டம் embedded system பயன்பாடுகளில் தீவிரமாகப் பயன்படுத்தப்படும் மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller களின் மிகவும் பிரபலமான வகை ஆகும் நீங்கள் அனைவரும் அறிந்த சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் ஆப்பிள் Apple வழங்கும் ஐபாட் iPods கள் மூலம் நீங்கள் இசையைக் கேட்க முடியும் எஆர்ம் ARM ப்ராசெசர் processor ஒன்று உள்ளே உள்ளது பெங்க் Benq சோனி எரிக்சன் Sony Ericsson இவைகள் டிவி செட் TV sets கள் மற்றும் பல ஆடியோ audioகாட்சி உபகரணங்களை தயாரிக்கும் மிகவும் பிரபலமான நிறுவனங்கள் ஆகும் இந்த ஒவ்வொரு உபகரணங்களிலும் எஆர்ம் ARM ப்ராசெசர் processor கள் உள்ளன பொதுவாக அவர்கள் எஆர்ம்9 ARM 9 ஐ பயன்படுத்தத் தொடங்கினர் ஆனால் தொடர்ச்சியாக அவைகள் எஆர்ம் ARM ப்ராசெசர் processor களின் பிந்தைய பதிப்பிற்கு மேம்படுத்தப்பட்டன நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஆப்பிள் ஐபோன் Apple iPhone மற்றும் மிகவும் பிரபலமான நோக்கியா போன் Nokia phones கள் என அனைத்தும் எஆர்ம்11 ARM11 ப்ராசெசர் processor ஐக் கொண்டுள்ளன இப்போது இது ஒரு பழைய புள்ளிவிவரமாகும் 2010 வரை அனைத்து தொடர்ச்சியான எம்பெட்டட் embedded அப்ளிகேஷன் applications களும் 90 இந்த வகையான எஆர்ம் ARM ப்ராசெசர் processor களைக் கொண்டிருந்தன எம்பெட்டட் சிஸ்டம் embedded system பயன்பாடுகளைப் பற்றி பேசும்போது பயன்பாடுகளைப் பொறுத்து ப்ராசெசர் processor ல் இருந்து உங்களுக்கு எவ்வளவு சக்தி தேவை என்பதை நீங்கள் முடிவு செய்கிறீர்கள் இது மிகவும் எளிமையான பயன்பாடாக இருந்தால் எஆர்ம் ARM போன்ற சக்திவாய்ந்த ப்ராசெசர் processor உங்களுக்குத் தேவையில்லை நீங்கள் 8 பிட் 8 bit பிஐசி PIC மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller களைப் பயன்படுத்தலாம் எஆர்ம் ARM ப்ராசெசர் processor கள் பொதுவாக 32 பிட் 32 bit மற்றும் அதற்கு மேற்பட்டவை எனவே நீங்கள் எம்பெட்டட் சிஸ்டம் embedded system களின் இதயத்தை உருவாக்கும் நியாயமான சக்திவாய்ந்த கணக்கீட்டு திறன் தேவைப்படும்போது நீங்கள் எஆர்ம் ARM ப்ராசெசர் processor களைப் பயன்படுத்துகிறீர்கள் மற்றொரு விஷயம் என்னவென்றால் எஆர்ம் ARM ப்ராசெசர் processor கள் மிகக் குறைந்த மின் நுகர்வு மற்றும் நிச்சயமாக நல்ல செயல்திறன் கொண்டவை இந்த குறைந்த மின் நுகர்வு காரணமாக அவை பேட்டரி மூலம் இயக்கப்படும் சாதனங்களில் மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படுகின்றன மொபைல் போன்கள் போன்ற பல பேட்டரி மூலம் இயக்கப்படும் சாதனங்கள் உள்ளன இந்த வரைபடத்தைப் பார்த்தால் இது பல ஆண்டுகளாக எஆர்ம் ARM அடிப்படையிலான ப்ராசெசர் processor கள் மற்றும் எஎஸ்ஐசி ASICs களின் பரிணாமத்தைக் காட்டுகிறது முதல் விஷயம் என்னவென்றால் எஆர்ம் ARM அடிப்படையில் ரிஸ்க் RISC அடிப்படையிலான கட்டமைப்பு ஆகும் ஒரு ரிஸ்க் RISC ஆர்க்கிடெக்சர் architecture என்ன என்பதை நாம் விரிவாகப் பார்ப்போம் இது மிகவும் பழமையான வடிவமைப்புகளைக் கொண்ட வழக்கமான மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller களுக்கு மாறாக சில மேம்பட்ட ஆர்க்கிடெக்சர் architecture யோசனைகளை கடன் வாங்குகிறது 8051 பற்றி நான் பேசினேன் அது மிகவும் பிரபலமான மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller ஆனால் ஆர்க்கிடெக்சர் architecture வாரியாக இது பழமையானது இது எந்தவிதமான ஆர்க்கிடெச்சுரல் architectural விரிவாக்கம் அல்லது மேம்படுத்தப்பட்ட அம்சங்ககளையும் பயன்படுத்தவில்லை மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த எஆர்ம் ARM ப்ராசசர்ஸ் processor ஒன்று மட்டுமல்ல ப்ராசசர்ஸ் processor களின் முழு குடும்பமும் பேக்வார்ட கம்பாட்டபிளிட்டி backward compatibility ஐ பேணுவதற்காக இவை அனைத்தும் ஒரு காமன் இன்ஸ்ட்ரக்க்ஷன் செட் common instruction set ஐ பகிர்ந்து கொள்கின்றன நிச்சயமாக பிற்கால தலைமுறைகளில் சில கூடுதல் இன்ஸ்ட்ரக்க்ஷன் instructions கள் சேர்க்கப்பட்டுள்ளன ஆனால் பழைய இன்ஸ்ட்ரக்க்ஷன் instructions களும் எடுத்துச் செல்லப்படுகின்றன அதாவது பழைய தலைமுறைகளில் உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் program அடுத்த தலைமுறைக்கும் நன்றாக ஓடும் இப்போது இங்கே வடிவமைப்பு தத்துவத்திற்கு நிச்சயமாக ஒரு சிறிய ப்ராசஸர் processor தேவை இதனால் குறைந்த மின் நுகர்வு இருக்க முடியும் மற்றும் இதனை எம்பெட்டட் சிஸ்டம் embedded system த்தின் அப்ளிகேஷன் application க்கும் பயன்படுத்தலாம் எனவே ப்ராசஸர் processor ன் அளவு சிறியதாக இருக்க வேண்டும் குறைந்த மின் நுகர்வை நுகர வேண்டும் மற்றும் ஹை கோட் டென்சிட்டி high code density யையும் பயன்படுத்த வேண்டும் மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller களில் புரோக்ராம் மெமரி program memory மற்றும் டேட்டா மெமரி data memory அனைத்தும் சிப் chip புக்குள் உள்ளதை நீங்கள் காணலாம் ரியல் எஸ்டேட் real estate ல் பற்றாக்குறை உள்ளது நீங்கள் மிகப் பெரிய மெமரி memory யை உள்ளே வைக்க முடியாது எனவே நீங்கள் ரன் run செய்யும் புரோக்ராம் program ன் அளவிற்கு அதிகபட்ச கட்டுப்பாடு உள்ளது புரோக்ராம் program மெமரி memory ன் அளவு 100 கிலோபைட்டுகள் kilobytes என்று சொல்வதாக கொள்வோம் நான் எதை வ்ரைட் write செய்தாலும் 100 கிலோபைட்டுகள் kilobytes க்குள் பொருந்த வேண்டும் எனவே இந்த 100 கிலோபைட்டு kilobytes களை எனது இன்ஸ்ட்ரக்க்ஷன் செட் instruction set ஆதரவு செய்தால் நான் எனது கோட் code ஐ மிக நேர்த்தியாக பேக் packசெய்ய முடியும் இதன் மூலம் ஒருவித காம்பிடிங் ஆர்க்கிடெக்சர் competing architecture உடன் ஒப்பிடும் போது அதிக செயல்பாடுகளை செயல்படுத்த முடியும் அதே விஷயத்தை செயலாக்கம் செய்ய அதிக மெமரி memory தேவைப்படும் நான் சொல்வதின் அர்த்தம் என்னவெனில் ஒரு வழக்கமான ஆர்க்கிடெக்சர் architecture ல் நான் செயலாக்க விரும்பும் ஒரு பயன்பாடு எக்ஸ் x உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு 120 கிலோபைட்டு kilobytes கள் தேவைப்படும் ஆனால் அதே பயன்பாட்டை ரிஸ்க் RISC ஏஆர்எம் ARM ஆர்க்கிடெக்சர் architecture ல் 100 கிலோபைட்டு kilobyte க்குள் பொருத்த முடியும் இது ஹை கோட் டென்சிட்டிhigh code density என்று அழைக்கப்படுகிறது தேவையான இன்ஸ்ட்ரக்க்ஷன் instructions களின் எண்ணிக்கையைக் குறைக்க சில இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction அம்சங்கள் உள்ளன இது வரையறுக்கப்பட்ட மெமரி memory மற்றும் பிஸிக்கல் சைஸ் physical size கட்டுப்பாடுகள் போன்ற நன்மைகளை பயன்படுத்திக் கொள்ளும் இங்கே இன்டெர்பேஸ் interface ல் நிறைய பிளெக்ஸிபிலிட்டி flexibility உள்ளது நாம் பல வகையான மெமரி memory சிஸ்டம் system -துடன் மிக மெதுவாக அல்லது ரிலேட்டிவ் relative வாக இன்டெர்பேஸ் interface செய்யலாம் நிச்சயமாக ரெடியூஸ்ட் reduced டை சைஸ் dye sizeஎன்பது நீங்கள் உண்மையில் சிப் chip பை தயாரிக்கும்போது பயன்படுத்தும் சிலிக்கான் silicon அளவு மிகச் சிறியது எனவே நீங்கள் எஎஸ்ஐசி ASIC ஐ உருவாக்கும்போது அது மிகச் சிறிய பகுதியை ஆக்கிரமிக்கும் எனவே மீதமுள்ள இடத்தைப் பயன்படுத்தி இன்னும் பலவற்றை வைக்கலாம் கூடுதல் செயல்பாடுகளுடன் எஎஸ்ஐசி ASIC ஐ மிகவும் சக்திவாய்ந்ததாக மாற்றலாம் சில பிரபலமான எஆர்ம் ARM ஆர்க்கிடெக்சர் architecture கள் இங்கே காட்டப்பட்டுள்ளன இதில் பல உள்ளன மூன்று மட்டுமே இங்கு காட்டப்பட்டுள்ளது எஆர்ம் ARM 7 9 10 உள்ளன 11 மற்றும் அதற்கு அப்பால் ஆர்க்கிடெக்சர் architecture களும் உள்ளன எஆர்ம் ARM 7 க்கு 3 பைப்லைன் pipeline நிலைகள் உள்ளன பைப்லைன் pipeline -ஜ பற்றி பின்னர் பேசுவோம் இப்போது பைப்லைன் pipeline நிலை என்பது அடிப்படையில் இன்ஸ்ட்ரக்சன் instructions கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பதாகும் 3 நிலைகள் உள்ளன பெட்ச் fetch டீகோட் decode எக்ஸிகியூட் execute இது ஹை கோட் டென்சிட்டிhigh code density மற்றும் குறைந்த மின் நுகர்வு ஆகியவற்றை ஆதரிக்கிறது எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஹை பவர் high power எஆர்ம் ARM ப்ராசஸர் processor கள் தேவையில்லை ஒரு மொபைல் போன் mobile phone க்குள் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் உங்களுக்கு ரெபிரிஜிரேட்டர் refrigerator ன் உள்ளே தேவையில்லை அங்கே உங்களுக்கு மிக எளிய வகையான கணக்கீடுகள் தேவை எஆர்ம் ARM 9 ல் முதல் விஷயம் என்னவெனில் இவை அனைத்தும் பேக்வார்ட் கம்பாடிப்பிள் backward compatible கொண்டவை ஆனால் பைப்லைன் pipeline நிலைகள் 5 ஆக அதிகரிக்கிறது பெட்ச் fetch டீகோட் decode எக்ஸிகியூட் execute மெமரி memory மற்றும் வ்ரைட் write மேலும் கேச் மெமரி cache memory வந்தது மற்றும் ஒரு தனியான இன்ஸ்ட்ரக்க்ஷன் கேச் instruction cache மற்றும் தனியான டேட்டா கேச் data cacheஉள்ளது எஆர்ம் ARM 7 ல் இன்ஸ்ட்ரக்சன் instruction மற்றும் டேட்டா data இரண்டும் ஒரே மெமரி memory ல் இருந்தன எனவே இது ஒரு வான் நியூமன் von Neumann ஆர்க்கிடெக்சர் architecture போல இருந்தது ஆனால் எஆர்ம் ARM 9 முதல் இந்த ஆர்க்கிடெக்சர் architecture ஹார்வர்ட் Harvard ஆர்க்கிடெக்சர் architecture ஐ நோக்கி ஒரு மாற்றத்தைத் தொடங்கியது எஆர்ம் ARM 10 க்கு நகரும் போது முக்கிய வித்தியாசம் என்னவென்றால் இஸ்சுயூ issue எனப்படும் மற்றொரு ஸ்டேஜ் stage ஐ சேர்ப்பதன் மூலம் பைப்லைன் pipeline மேலும் மேம்படுத்தப்பட்டது இந்த வழியில் அடிப்படை கட்டமைப்பு வளர்ச்சியடையத் தொடங்கியது இதில் நாவல் novel ஆர்க்கிடெக்சர் architectural கருத்துக்களைச் சேர்ப்பதன் மூலம் ப்ராசசர்ஸ் processor மிகவும் சக்திவாய்ந்த மற்றும் வேகமாகவும் மாற்றியது இந்த அட்டவணை 4 எஆர்ம் ARM குடும்ப உறுப்பினர்களிடையே எஆர்ம் ARM 7 9 10 மற்றும் 11 களுக்கிடையேயான விரைவான ஒப்பீடுகளைத் தருகிறது முதன்முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டையும் நீங்கள் காணலாம் முதல் விஷயம் பைப்லைன் pipeline டெப்த் depth டெப்த் depth என்றால் எத்தனை பைப்லைன் pipeline நிலைகள் உள்ளன என்பதை குறிக்கும் எனவே சில நேரங்களில் செயலாக்கங்களை விரைவாகச் செய்ய பைப்லைன் pipeline ல் உள்ள நிலைகளின் எண்ணிக்கையை மேம்படுத்துகிறோம் சில நேரங்களில் ஒரு ப்ராசசர்ஸ் processor -ன் வேகமானது எவ்வளவு விரைவாக நாம் ஒரு கிளாக் clock ஐ மேக் make செய்ய முடியும் என்பதன் மூலம் தீர்மானம் ஆகிறது எஆர்ம் 7 ARM7 ல் இது 80 மெகா ஹெர்ட்ஸ் MHz ஆக இருந்தது பின்னர் 150 260 335 மற்றும் பல என அதிகரித்தது எனவே கிளாக் பிரீக்வென்ஸிஸ் clock frequencies கள் அதிகரித்து வருகின்றன ப்ராசசர்ஸ் processors களின் வேகமும் அதிகரிக்கின்றன மின் நுகர்வு என்பது கிளாக் பிரீக்வென்சி clock frequency ன் ஒரு அளவீடு ஆகும் பாஸ்டர் faster கிளாக் clock ல் அதிகம் என்பது மின் நுகர்வு ஆகும் எனவே கிளாக் பிரீக்வென்சி clock frequency தொடர்பாக நீங்கள் மின் நுகர்வை மதிப்பிட வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller க்கும் அனுமதிக்கப்பட்ட வரம்புகள் உள்ளன இது நீங்கள் விரும்பும் கிளாக் பிரீக்வென்சி clock frequency ஐப் பொறுத்தது நீங்கள் குறைந்த கிளாக் பிரீக்வென்சி clock frequency யுடன் செயல்பட்டு உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றினால் அது நன்றாக இருக்கும் நீங்கள் குறைந்த சக்தியை பயன்படுத்துகிறீர்கள் எனவே மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller களில் மின் நுகர்வு பொதுவாக ஒரு மில்லிவாட் பெர் மெகாஹெர்ட்ஸ் milliwatt per megahertz மூலம் அளவீடு செய்யப்படுகிறது மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller களில் மில்லியன் இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் பெர் செகன்ட் பெர் மெகாஹெர்ட்ஸ் million instructions per second per megahertz யூனிட் unit மூலம் த்ரூபுட் throughput ஐ அளவீடு செய்கிறீர்கள் எஆர்ம்7 ARM7 வான் நியூமனை von Neumann ஐ அடிப்படையாகக் கொண்டது ஆனால் பின்னர் ப்ராசஸர் processor ன் உள்ளே புய்ல்ட் இன் மல்ட்டிபிளையர் built in multiplier ஐ கொண்டுள்ள ஹார்வர்ட் Harvard ஆர்க்கிடெக்சர் architecture ஐ நோக்கி நகர்ந்தது முதல் இரண்டு தலைமுறைகளில் 8 x 32 மல்டிபிளையர் multiplier இருந்தது அடுத்த இரண்டு தலைமுறைகளுக்கு 16 x 32 மல்டிபிளையர் multiplier இருந்தது ஏனெனில் பல பயன்பாடுகளுக்கு அடிக்கடி பெருக்கல் செயல்பாடு தேவைப்படுகிறது எனவே ஒரு ஹார்ட்வர் hardware மல்டிபிளையர் multiplier உள்ளுக்குள் புய்ல்ட் built செய்யப்பட்டிருந்தால் அது செயல்பாட்டை கணிசமாக வேகப்படுத்துகிறது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் எஆர்ம் ARM என்பது ரிஸ்க் ஆர்க்கிடெக்சர் RISC architecture -ஐ அடிப்படையாகக் கொண்டது ரிஸ்க் RISC சில ஆர்க்கிடெக்சரல் architectural அம்சங்களை அடிப்படையாகக் கொண்டது இந்த ஆர்க்கிடெக்சரல் architectural அம்சங்கள் இது போன்றவை இன்ஸ்ட்ரக்சன் instructions களைப் பொறுத்தவரை குறைந்த எண்ணிக்கையிலான இன்ஸ்ட்ரக்சன் instructions கள் உள்ளன இன்ஸ்ட்ரக்சன் instructions கள் எளிமையானவை இதனால் அனைத்து இன்ஸ்ட்ரக்சன் instructions களும் சிங்கிள் சைக்கிள் single cycle ல் செயல்படுத்தப்படும் அவை அனைத்தும் நிலையான நீளம் கொண்டவை இதனால் இன்ஸ்ட்ரக்சன் instructions களை டிகோடிங் decoding செய்வது மிகவும் எளிதானது மேலும் கண்ட்ரோலர் controller க்கான ஹார்ட்வர் hardware மிகவும் எளிமையானது இங்குள்ள பைப்லைனை pipeline ஐப் பொறுத்தவரை அனைத்து நவீன ப்ராசஸர்ஸ் processors களிலும் இன்ஸ்ட்ரக்சன் instructions கள் பொதுவாக ஒரு பைப்லைன் pipeline ல் செயல்படுத்தப்படுகின்றன இதனை பின்னர் காண்போம் இப்போது இன்ஸ்ட்ரக்சன் instructions கள் எளியவை என்றால் அவை நிலையான நீளம் மற்றும் இன்ஸ்ட்ரக்சன் instructions டிகோடிங் decoding மிகவும் எளிதானது நீங்கள் ஒரு நிலையிலேயே டிகோட் decode செய்யலாம் நீங்கள் மீண்டும் இன்ஸ்ட்ரக்சன் instructions களைப் பார்த்து இந்த இன்ஸ்ட்ரக்சன் instructions கள் என்ன என்பதைப் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை காம்ப்லெக்ஸ் இன்ஸ்ட்ரக்க்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ் complex instruction set computers களுக்கு நிலையான விதிமுறைகள் இருக்கும் மைக்ரோ புரோகிராமிங் microprogramming தேவையில்லை நீங்கள் ஹார்ட்வர் hardware ல் கண்ட்ரோல் யூனிட் control unit ஐ நேரடியாக செயல்படுத்த முடியும் இதுவும் மிக விரைவாகவும் மேலும் ஹையர் கிளாக் higher clock கில் அதை ரன் run செய்யவும் முடியும் ரிஸ்க் RISC ஆர்க்கிடெக்சர் architecture ன் ஒரு பண்பு என்னவென்றால் பொதுவாக 32 பிட் bit அல்லது அதற்கு மேற்பட்ட ஜெனரல் பர்ப்போஸ் ரெஜிஸ்டர் general purpose register கள் மிகப் பெரிய எண்ணிக்கையில் உள்ளன சிஸ்க் CISC போலல்லாமல் மிகச் சில ஸ்பெஷல் பர்ப்போஸ் ரெஜிஸ்டர் special purpose registers கள் உள்ளன சிஸ்க் CISC -ல் ப்ரோக்ராம் கௌண்டெர்ஸ் program counters ஸ்டாக் பாயிண்டர் stack pointer பேஸ் ரெஜிஸ்டெர்ஸ் base registers கள் என பல ஸ்பெஷல் பர்ப்போஸ் ரெஜிஸ்டர் special purpose registers கள் உள்ளன மற்றொரு முக்கிய விஷயம் என்னவென்றால் ரிஸ்க் RISC ஒரு லோட் load ஸ்டோர் store ஆர்க்கிடெக்சர் architecture ஐ அடிப்படையாகக் கொண்டது அதாவது ரெஜிஸ்டர் register களுக்கும் மெமரி memory க்கும் இடையில் டேட்டா data வை மாற்றுவதற்கு சில லோட் load மற்றும் ஸ்டோர் store இன்ஸ்ட்ரக்சன் instructions கள் பொறுப்பாக உள்ளன மற்ற எல்லா இன்ஸ்ட்ரக்சன் instructions களும் ரெஜிஸ்டர் register ல் மட்டுமே ஒர்க் work ஆகின்றன அவை மெமரி memory ஐ அணுக முடியாது இந்த வகையான இன்ஸ்ட்ரக்சன் instruction செட் set சில நேரங்களில் லோட் load ஸ்டோர் store ஆர்க்கிடெக்சர்architecture என அழைக்கப்படுகிறது அங்கு லோட் load மற்றும் ஸ்டோர் store இன்ஸ்ட்ரக்சன் instructions கள் மட்டுமே மெமரி memory ஐ அணுக செய்யும் மற்றும் பிற அனைத்து இன்ஸ்ட்ரக்சன் instructions களும் ரெஜிஸ்டர் register ல் மட்டுமே ஒர்க் work செய்யும் இன்றைய சிஸ்க் CISC மெஷின் machines கள் கூட இன்டெல் intel கிளாஸ் class மெஷின் machines களைப் போலவே அவை மைக்ரோ புரோகிராமிங் micro programming கைப் பயன்படுத்துகின்றன என்று நாம் முன்பே கண்டோம் அவை அந்த காம்ப்ளக்ஸ் complex இன்ஸ்ட்ரக்சன் instructions களை சில வகையான மைக்ரோபிரோகிராம் microprograms களாக மாற்றுகின்றன அவைகள் ரிஸ்க் RISC இன்ஸ்ட்ரக்சன் instructions களைப் போலவே இருக்கின்றன எனவே அவர்கள் ரிஸ்க் RISC கருத்துகளையும் ஒருவிதத்தில் செயல்படுத்துகிறார்கள் அவர்கள் ஒரு ஆரம்ப மொழிபெயர்ப்பை செய்கிறார்கள் அதன் பிறகு அவை ஸ்டாண்டர்ட் standard ரிஸ்க் RISC நுட்பங்களைப் பயன்படுத்தி செயல்படுத்துகின்றன எஆர்ம் ARM ஐப் பற்றி பேசும் பொழுது எஆர்ம் ARM என்ற பெயர் இந்த ரிஸ்க் RISC ஐ கொண்டிருந்த போதிலும் இந்த மிடில் middle ஆர் R என்பது ரிஸ்க் RISC ன் அக்ரோனிம் acronym ஆகும் கண்டிப்பாக பேசும் போது எஆர்ம் ARM ஒரு தூய ரிஸ்க் RISC ஆர்க்கிடெக்சர் architecture அல்ல ஆர்க்கிடெக்சர் architecture ல் அறிமுகப்படுத்தப்பட்ட சில அம்சங்கள் உள்ளன ஏனெனில் அவை எம்பெட்டெட் சிஸ்டம் embedded systems பயன்பாடுகளில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அவை ரிஸ்க் RISC பண்புகள் அல்ல சில வித்தியாசங்கள் பின்வருமாறு சில இன்ஸ்ட்ரக்சன் instructions கள் செயலாக்கத்திற்கு மாறுபட்ட எண்ணிக்கையில் கிளாக் சைக்கிள் clock cyclesதேவைப்படுகிறது ரிஸ்க் RISC ஐப் பற்றி பேசும்போது எல்லா இன்ஸ்ட்ரக்சன் instructions களும் ஒரே கிளாக் சைக்கிள் clock cycle ல் செயலாக்கம் செய்யப்படவேண்டும் என்று முன்பு பார்த்தோம் ஆனால் எஆர்ம் ARM ல் சில இன்ஸ்ட்ரக்சன் instructions கள் மிகவும் காம்ப்ளக்ஸ் complex ஆக உள்ளன அதற்கு மல்டிப்பிள் கிளாக் multiple clock தேவைப்படுகிறது ஒரு கிளாசிக்கல் classical உதாரணம் மல்டிபிள் multiple ரெஜிஸ்டர் register லோட் ஸ்டோர் load store பொதுவாக நாம் மெமரி memory யிலிருந்து மதிப்பை ரெஜிஸ்டர் register ல் லோட் load செய்வோம் ஆனால் எஆர்ம் ARM லோடெட் loaded மதிப்பை 4 ரெஜிஸ்டர் register களில் லோட் load செய்யும் என்பதைக் குறிப்பிட உங்களை அனுமதிக்கிறது எனவே அந்த 4 ரெஜிஸ்டர் register களில் எழுத உங்களுக்கு 4 கிளாக் பல்செஸ் clock pulses தேவை நீங்கள் இதை ஒரு சைக்கிள் cycle ல் செய்ய முடியாது இதுபோன்ற மல்டிபிள் டேட்டா ட்ரான்ஸ்பெர் இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் multiple data transfer instructions கள் எஆர்ம் ARM ல் ஆதரிக்கப்படுகின்றன பேரல் ஷிப்ட்டர் barrel shifter என்று அழைக்கப்படும் மிகவும் பொதுவான ஆர்க்கிடெக்சுரல் architectural கருத்து உள்ளது இது ஒரு ஹார்ட்வர் hardware ஆகும் இது மல்டிபிள் பிட் multiple bit ஷிப்ட்டிங் shifting ஐ ஒரு சைக்கிள் cycle ல் மிகவும் திறமையாக கையாள்கிறது இந்த பேரல் ஷிப்ட்டர் barrel shifter எஆர்ம் ARM ஆர்க்கிடெக்சரின் ஒரு பகுதியாகும் மேலும் இந்த பேரல் ஷிப்ட்டர் barrel shifter திறனை நேரடியாகப் பயன்படுத்தும் பல இன்ஸ்ட்ரக்சன் instructions கள் உள்ளன ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் 2 ரெஜிஸ்டர் register களை ஆட் add செய்யும் ஒரு ஆட் ADD இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் ஆர் 2 r2 மற்றும் ஆர்3 r3 என்று சொல்லலாம் இது ஆட் ADD செய்கிறது ஆனால் நீங்கள் ஆர்2 r2 மற்றும் ஆர்3 r3 ஐ ஆட் ADD செய்து 4 நிலைகளால் ஷிப்ட்டேட் லெப்ட் shifted left செய்கிறீர்கள் என்றும் சொல்லலாம் 4 நிலைகளில் positions ஷிப்ட் லெப்ட் shift left பேரல் ஷிப்ட்டர் barrel shifter ஆல் செய்யப்படும் இதற்கு கூடுதல் நேரம் எடுக்காது அந்த சிங்கிள் single கிளாக் சைக்கிள் clock cycle ல் எல்லாவற்றையும் செய்ய முடியும் பேரல் ஷிப்ட்டர் barrel shifter ன் இருப்பு உள்ளதால் இந்த வகையான ஷிப்ட் shift மற்றும் செயல்பாட்டு வகை இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction கள் சாத்தியமாகும் மற்றொரு அம்சம் என்னவென்றால் நீங்கள் தம்ப் மோட் thumb mode ல் எஆர்ம் ARM ஐ காண்பிகுர் configure செய்ய முடியும் தம்ப் thumb என்பது எஆர்ம் ARM இன்ஸ்ட்ரக்சன் instructions களின் சப்செட் subset ஆகும் இது 16 பிட் bit மோட் mode ல் செயல்படுகிறது பொதுவாக எஆர்ம் ARM ப்ராசசர்ஸ் processors கள் 32 பிட் bit ப்ராசசர்ஸ் processors கள் ஆனால் உங்களுக்கு அந்த சக்தி தேவையில்லாத பல அப்ளிகேஷன் application கள் இருக்கலாம் உங்களுக்கு மிகவும் சிறிய சக்தி தேவை தம்ப் இன்ஸ்ட்ரக்சன் செட் thumb instruction set ஐ நீங்கள் வைத்திருக்கலாம் இது அடிப்படையில் 16 பிட் bit இன்ஸ்ட்ரக்சன் செட் instruction set ஆகும் சிறியதாக உள்ள இன்ஸ்ட்ரக்சன் instructions ஐ பயன்படுத்தினால் இது மொத்த கோட் code அளவைக் குறைக்க வழிவகுக்கும் உங்கள் கோட் டென்சிட்டி code density மேலும் மேம்படலாம் கண்டிஷனல் எக்ஸிகூஷன் conditional execution என்று அழைக்கப்படும் மற்றொரு சுவாரஸ்யமான அம்சம் உள்ளது ஜீரோ 0 zero பிளாக் flag செட் set ஆகியிருந்தால் இந்த 2 எண்களைச் ஆட் add செய்ய அனுமதிக்கும் கன்வென்ஷனல் conventional ப்ராசஸர் processor களில் ஜீரோ 0 zero பிளாக் flag செட் set ஆகியிருந்தால் நீங்கள் ஒரு ஜம்ப் ஆன் ஜீரோ JZ அல்லது ஜம்ப் ஆன் நோ ஜீரோ JNZ வகையான இன்ஸ்ட்ரக்சன் instructions களைக் கொண்டிருக்கலாம் நீங்கள் ஒரு ஜம்ப் jump செய்து அது நாட் ஜீரோ not 0 என்பதைச் சரிபார்க்கவும் இதைப்போன்று இன்னும் பல அதாவது உங்களுக்கு பல ஜம்ப் jump இன்ஸ்ட்ரக்சன் instructions கள் தேவை உங்களிடம் ஒரு கண்டிஷனல் இன்ஸ்ட்ரக்க்ஷன் conditional instruction இருந்தால் ஜீரோ 0 பிளாக் flag செட் set ஆனால் ஆட் add என்று நீங்கள் சொல்வது போல அதன்பின்பு நீங்கள் ஜம்ப் jump இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction ஐ முற்றிலும் தவிர்க்கிறீர்கள் இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction ன் எண்ணிக்கையும் குறைகிறது நிச்சயமாக மல்டிப்ளை multiply மற்றும் ஆட் add போன்ற சில விரிவாக்கங்கள் உள்ளன இந்த வகையான இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction கள் இன்ஸ்ட்ரக்க்ஷன் செட் instruction set -ல் சேர்க்கப்பட்டுள்ளன தூய்மையான ரிஸ்க் RISC லிருந்து இந்தவகை எஆர்ம் ARM சிறிதளவு விலகுகிறது ஆனால் இன்னும் இது ரிஸ்க் RISC ஐ அடிப்படையாகக் கொண்ட மிகவும் சக்திவாய்ந்த ப்ராசஸர் processor ஆகும் சில சந்தர்ப்பங்களில் மட்டுமே ஒரு சில மிகவும் நல்ல காரணங்களால் விலகுகிறது முன்பு பேசிய இந்த வான் நியூமன் von Neumann மற்றும் ஹார்வர்ட் Harvard ஆர்க்கிடெக்சர் architecture ஐப் பற்றி பேசுகையில் இப்போது இந்த எஆர்ம்7 ARM7 மற்றும் இன்னும் பழைய ப்ராசஸர்ஸ் processors கள் வான் நியூமானை von Neumann அடிப்படையாகக் கொண்டவை ஒரு தனி மெமரி memory இருந்தது பின்னர் லேட்டர் later ப்ராசஸர்ஸ் processors களில் 2 தனித்தனி மெமரி memory இன்ஸ்ட்ரக்சன் மெமரி instruction memoryமற்றும் டேட்டா மெமரி data memory உள்ளது மேலும் உள்ளே ஒரு இன்ஸ்ட்ரக்சன் கேச் instruction cache மற்றும் டேட்டா கேச் data cache உள்ளது இப்போது மற்றொரு அம்சம் என்னவென்றால் எஆர்ம் ப்ராசஸர்ஸ் ARM processors களில் இன்புட் input மற்றும் அவுட்புட் output க்கு தனி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் instructions கள் இல்லை அவைகள் மெமரி மேப்ட் ஐஓ memory mapped IO எனப்படும் ஒன்றைப் பயன்படுத்துகின்றன ஐஓ IO சாதனங்களுக்கு மெமரி memory -ன் ஒரு பகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பொதுவாக நீங்கள் மெமரி memory யை அணுகும் போது டேட்டா data வை இங்கே சேமிக்கிறீர்கள் ஆனால் இந்த பகுதியில் நீங்கள் சில முகவரியை அணுகும் போது டிகோடிங் decoding சர்க்யூட்ரி circuitry தானாக மெமரி memory க்கு பதிலாக ஐஓ IO போர்ட் ports களை அணுகும் ஆனால் மெமரி memory மற்றும் ஐஓ IO செயல்பாட்டிற்கு ஒரே டிகோடர் decoder இருக்கும் லோட் ஸ்டோர் load store இன்ஸ்ட்ரக்சன் instruction கள் பொதுவாக மெமரி memory மற்றும் ரெஜிஸ்டர் register க்கு இடையில் டேட்டா data வை பரிமாற்றம் செய்ய பயன்படுகின்றன அதே லோட் ஸ்டோர் load store இன்ஸ்ட்ரக்சன் instruction கள் ஐஓ IO போர்ட் ports லிருந்து ரீட் read செய்ய அல்லது ஐஓ IO போர்ட் ports டில் வ்ரைட் write செய்ய பயன்படும் இன்புட் input மற்றும் அவுட்புட் output டிற்கு தனி இன்ஸ்ட்ரக்சன் instruction கள் எதுவும் இல்லை பயன்படுத்த வேண்டிய முகவரி ஐஓ IO டிவைஸஸ் devices களுடன் தொடர்புடைய முகவரியாக இருக்கும் இது வழக்கமான எஆர்ம் ARM ஆர்க்கிடெக்சர் architecture இதன் ஸ்னாப்ஷாட் snapshot -டை உங்களுக்குக் காட்டுகிறேன் இதில் ரெஜிஸ்டர் பேங்க் register bank இருப்பதை நீங்கள் காணலாம் இங்கே அரித்மேட்டிக் லாஜிக் யூனிட் arithmetic logic unit டும் உள்ளது டேட்டா data களில் ஒன்று இங்குள்ள ரெஜிஸ்டர் பேங்க் register bank லிருந்து நேரடியாக வருகிறது மற்றொன்று இங்கே அமர்ந்துள்ள ஒரு பாரல் ஷிப்ட்டர் barrel shifter மூலம் வருவதை நீங்கள் காணலாம் எனவே மற்ற டேட்டா data வை ஷிப்ட் shift செய்து பின்னர் எஎல்யு ALU க்கு அப்ளை apply செய்யலாம் அல்லது எந்த ஷிப்ட் shift இல்லாமலும் கூட வரலாம் மல்டிபிளேயர் multiplier இங்கே உள்ளது இந்த மல்டிபிளேயர் multiplier ஹார்ட்வர் hardware உங்களுக்குத் தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் பெருக்கல் செய்து அதை ஒரு பஸ் bus மூலம் கொண்டு வரலாம் வேறு சில இன்ஸ்ட்ரக்சன் instruction அம்சங்கள் உள்ளன அவையாவன ஒரு அட்ரஸ் ரெஜிஸ்டர் address register அட்ரஸ் இங்கிரிமென்டர் address incrementer எனவே இவைகளே அட்ரஸ் பஸ் address bus கள் மற்றும் மெமரி memory யுடன் இன்டெர்பேசிங் interfacing செய்வதற்கான டேட்டா data பஸ் bus கள் இங்குள்ளது ஆனால் இதன் உள்ளே சுவாரஸ்யமானது ஒரு மல்டிபிளையர் multiplier உள்ளது எஎல்யு ALU க்கு முன் அமர்ந்திருக்கும் ஒரு பாரல் ஷிப்ட்டர் barrel shifter உள்ளது இது சில இன்ஸ்ட்ரக்க்ஷன் instructions களின் செயல்பாட்டை மிகவும் திறமையாக ஆக்குகிறது எனவே இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம் அடுத்த இரண்டு விரிவுரைகளில் இந்த விவாதத்தை நாங்கள் தொடர்கிறோம் எஆர்ம் ARM இன்ஸ்ட்ரக்க்ஷன் செட் instruction set ல் உள்ள கூடுதல் அம்சங்கள் மற்றும் எஆர்ம் ARM ஆர்க்கிடெக்சர் architectures களைப் பற்றி தொடரும் விரிவுரைகளில் பார்ப்போம்